எதிர்மறையான பின்னூட்டத்தின் கொள்கைகளைப் பயன்படுத்தி ஒரு ஒற்றை MOS டிரான்சிஸ்டரைப் பயன்படுத்தி மின்னழுத்தக் கட்டுப்படுத்தப்பட்ட மின்னழுத்த மூலத்திற்கான இடவியலைக் கொண்டு வந்துள்ளோம் இப்போது அதை மேலும் பகுப்பாய்வு செய்வோம் இது MOS டிரான்சிஸ்டரின் சிறிய சிக்னல் படம் மேலும் சர்க்யூட்டின் பகுப்பாய்வைச் செய்யும்போது மிகவும் பொதுவானது வெளியீட்டு நடத்துதலை நான் புறக்கணித்தேன் இப்போது உள்ளீட்டு மின்னழுத்தம் கேட் டெர்மினலுக்குப் பயன்படுத்தப்பட வேண்டும் வெளியீடு மூல முனையத்திலிருந்து எடுக்கப்பட வேண்டும் மற்றும் வடிகால் முனையம் தரையிறக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கூறினோம் உள்ளீடு கேட் டெர்மினலில் பயன்படுத்தப்படும் என்று நான் கூறும்போது வெளிப்படையாக இது வாயில் மற்றும் வடிகால் இணைக்கப்பட்டுள்ள சில பொதுவான கிரௌண்டகளுக்கு இடையில் உள்ளது இதேபோல் வெளியீடு மூல முனையத்திலிருந்து எடுக்கப்பட்டது என்று நான் கூறும்போது அது மூல முனையத்திற்கும் தரைக்கும் இடையில் உள்ளது எனவே அந்த விஷயங்களையும் கீழே வைக்கிறேன் எனவே என்னிடம் ஒரு மூல vi உள்ளது மேலும் இது வழக்கமாக சில பூஜ்ஜியமற்ற எதிர்ப்பு Rs மற்றும் அது கேட் மற்றும் கிரவுண்டுக்கு இடையே இணைக்கப்பட்டுள்ளது வெளியீடு இது மூலத்திற்கும் தரைக்கும் இடையில் எடுக்கப்பட்டது இதன் பொருள் என்னவென்றால் நான் சுமை எதிர்ப்பை இங்கே இணைக்கிறேன் மின்தடையுடன் தொடரில் மின்னழுத்த மூலமாக இருக்கும் இந்த ஆதாரம் மற்றும் எதிர்ப்பான சுமை இரண்டும் முன்பு வருவதைப் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன மற்றும் இது உண்மையில் மின்னழுத்த ஆதாரமாக இல்லாமல் இருக்கலாம் இதேபோல் இது அதற்குப் பிறகு வரும் உள்ளீடுகளின் சமமான எதிர்ப்பைக் குறிக்கிறது எனவே இப்போது இதை பகுப்பாய்வு செய்வோம் முன்னதாக நாங்கள் கையை அசைத்து பகுப்பாய்வு செய்து vo vi என்று கூறினோம் இப்போது நிச்சயமாக அந்த நேரத்தில் நாங்கள் சுமை மற்றும் பலவற்றைக் கருத்தில் கொள்ளவில்லை இங்கே எதுவும் இல்லை என்றால் இந்த மின்னோட்டம் பராசிட்டிக் மின்தேக்கியில் பாய்ந்து மின்னோட்டம் பூஜ்ஜியத்திற்கு சமமாக மாறும்போது நிலையான நிலையை அடையும் எனவே மூல மின்னழுத்தம் கேட் மின்னழுத்தத்திற்கு சமமாக மாற வேண்டும் என்று நாங்கள் சொன்னோம் இப்போது இந்த சர்கியூட்டை சரியாக ஆராய்ந்து பிறகு பார்க்கலாம் இது மிகவும் எளிமையானது மிகவும் எளிமையான சர்கியூட் இப்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒன்று நீங்கள் வெவ்வேறு வகையான சர்கியூட்களுக்குச் செல்லும்போது பொதுவான மூல பெருக்கியில் மூலமானது தரையில் உள்ளது எனவே கேட் மின்னழுத்தமே கேட் சோர்ஸ் வோல்டேஜ் ஆகும் இது பொதுவாக எல்லா சர்கியூட்களிலும் உண்மையாக இருக்காது இந்த வழக்கில் ஆதாரமானது தரையில் இணைக்கப்படவில்லை என்பது தெளிவாகிறது எனவே கேட் மின்னழுத்தத்தைப் பார்த்து அது கேட் மூல மின்னழுத்தம் என்று கருத வேண்டாம் கேட் சோர்ஸ் மின்னழுத்தத்தைக் கணக்கிடுவதற்கு இதற்கும் அதற்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் எடுக்க வேண்டும் இப்போது இது மிகவும் பொதுவாக செய்யப்படும் தவறு அதனால்தான் இதை நான் முன்னிலைப்படுத்துகிறேன் ஆதாரம் தரையுடன் இணைக்கப்படாத இதுபோன்ற சர்கியூட்களில் மாணவர்கள் கேட் மின்னழுத்தத்தைக் கணக்கிட முனைகிறார்கள் மற்றும் கேட் மூல மின்னழுத்தத்தைக் கணக்கிடுவதற்குப் பதிலாக இந்த மின்னோட்ட மூலத்தைப் பெற கேட் மின்னழுத்தத்தை g m உடன் பெருக்குகிறார்கள் அதில் கவனமாக இருங்கள் இப்போது இது உண்மையில் ஒரு முனை சர்கியூட் முதலில் வாயிலில் மின்னோட்டம் பாயவில்லை எனவே கேட்டில் உள்ள மின்னழுத்தம் vi மின்னழுத்தம் எப்போதும் இரண்டு டெர்மினல்களுக்கு இடையில் வரையறுக்கப்படுகிறது எனவே நான் சில முனைகளில் மின்னழுத்தம் என்று கூறும்போது மற்ற முனை சர்கியூட்க்கு பொதுவான அடிப்படையாகும் எனவே இது vi இப்போது மூலத்தில் உள்ள மின்னழுத்தம் என்பது வெளியீட்டு மின்னழுத்தமாகும் அங்குதான் நாம் வெளியீட்டை எடுக்கிறோம் vo எனவே vgs என்றால் என்ன vgsvi vo இந்த தற்போதைய ஆதாரம் gm ஆகும் எனவே இந்த மின்னோட்டத்தை அந்த மின்னோட்டத்திற்கு சமன் செய்வது மட்டுமே சர்க்யூட்டில் உண்மையில் ஒரே ஒரு முனை மட்டுமே உள்ளது அங்கு நாம் கிர்ச்சாஃப்பின் கரண்ட் லா பயன்படுத்துகிறோம் மேலும் நாம் gm voRL என்று எழுத வேண்டும் சில சமயங்களில் அதை voGL என்று எழுதுவது வசதியானது இங்கு GL என்பது சுமை கடத்தல் மிகவும் எளிமையானது இதிலிருந்து நீங்கள் அவுட்புட் வோல்டேஜ் vo தீர்க்கிறீர்கள் மற்றும் உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றால் நீங்கள் vogmRL1gmRLvi அல்லது கடத்தல் அடிப்படையில் gmgmGLvi ஐப் பெறுவீர்கள் இப்போது நாம் உண்மையில் விரும்புவது என்னவென்றால் மின்னழுத்தம் கட்டுப்படுத்தப்பட்ட மின்னழுத்த மூலமான vovi ஆதாயத்தை நாங்கள் விரும்புகிறோம் இப்போது நமக்கு வேறு ஏதாவது கிடைத்துள்ளது இது ஒன்றுக்கு சமமாக இருக்க முடியுமா அல்லது குறைந்தபட்சம் ஒன்றிற்கு நெருக்கமாக இருக்க முடியுமா நிச்சயமாக அது முடியும் அதைப் பார்ப்பது மிகவும் எளிதானது gmRL 1 எனில் இது தோராயமாக 1 க்கு சமம் எனவே gmRL 1 அல்லது கடத்தல்களின் அடிப்படையில் gm GL என்றால் இந்த எண் தோராயமாக 1 க்கு சமம் எனவே MOS டிரான்சிஸ்டரின் இயக்க புள்ளியை எவ்வாறு தேர்வு செய்வது என்பதையும் இது உங்களுக்குக் கூறுகிறது உங்களிடம் குறிப்பிட்ட சுமை எதிர்ப்பு இருந்தால் MOS டிரான்சிஸ்டரின் இயக்கப் புள்ளியை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் அதாவது இயக்கப் புள்ளியில் உள்ள gm ஒன்றுக்கு மேற்பட்ட சுமை எதிர்ப்பைக் கொண்டிருக்கும் அல்லது MOS டிரான்சிஸ்டரின் gm கடத்தல் இயக்க புள்ளியில் உள்ள MOS டிரான்சிஸ்டரின் சுமை கடத்துத்திறனை விட அதிகமாக உள்ளது அந்த நிபந்தனையை நீங்கள் பூர்த்தி செய்திருந்தால் vo தோராயமாக viக்கு சமம் எனவே எதிர்மறையான பின்னூட்டங்களிலிருந்து நாம் உள்ளுணர்வாகப் பெற்றதை அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ செயல்படுவது போல் இப்போது தெரிகிறது அது ஒரு உண்மையான மூலத்தை இணைத்து அதை ஏற்றும்போது மின்னழுத்தம் கட்டுப்படுத்தப்பட்ட மின்னழுத்த மூலத்தைப் போன்றது இந்த நிலையில் ஒரு மூலத்தை சில மூல எதிர்ப்பு RL உடன் இணைத்துள்ளோம் அது அப்படி நடந்து கொள்கிறது நிச்சயமாக நீங்கள் இந்த நிபந்தனையை பூர்த்தி செய்ய வேண்டும் இப்போது மின்னழுத்தம் கட்டுப்படுத்தப்பட்ட மின்னழுத்த மூலத்தின் மற்ற சுவாரசியமான குணாதிசயங்கள் உள்ளீடு எதிர்ப்பு ஆகும் இது எல்லையற்றதாக இருக்க வேண்டும் மற்றும் வெளியீட்டு எதிர்ப்பானது பூஜ்ஜியமாக இருக்க வேண்டும் அந்த விஷயங்களையும் கணக்கிடுவோம் நுழைவாயிலுக்கும் தரைக்கும் இடையில் உள்ளீட்டைப் பயன்படுத்தும் டெர்மினல்களுக்கு இடையில் உள்ளீட்டு எதிர்ப்பு மதிப்பிடப்படுகிறது இந்த இரண்டு டெர்மினல்களுக்கு இடையில் நீங்கள் உள்ளீட்டு மூலத்தை இணைக்கும் இடத்தை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் RL ஐ இணைக்கும் மூல முனையத்திற்கும் தரைக்கும் இடையே வெளியீட்டு எதிர்ப்பு கணக்கிடப்படுகிறது உள்ளீடு எதிர்ப்பை மதிப்பிடும் போது நான் முன்பு குறிப்பிட்டது போல் லோட் இடத்தில் இருக்க வேண்டும் இதேபோல் வெளியீட்டு எதிர்ப்பை மதிப்பிடும் போது மூல எதிர்ப்பானது இடத்தில் இருக்க வேண்டும் எனவே இந்த விஷயங்களைக் கணக்கிட்டு நமக்கு என்ன கிடைக்கிறது என்பதைப் பார்ப்போம் உள்ளீடு எதிர்ப்பு உண்மையில் அற்பமானது ஆனால் நான் எப்படியும் அதைக் காட்டப் போகிறேன் வடிகால் அடித்தளத்தில் உள்ளது கேட் நீங்கள் உள்ளீட்டு மூலத்தை இணைக்கும் இடமாகும் மேலும் லோட் அங்கு இணைக்கப்பட்டுள்ளது நீங்கள் செய்ய வேண்டியது இந்த புள்ளிக்கும் கிரௌண்டிற்கும் இடையிலான எதிர்ப்பைக் கணக்கிடுவது இப்போது நீங்கள் வழக்கமாக ஒரு சோதனை மின்னழுத்தத்தைப் பயன்படுத்துகிறீர்கள் மின்னோட்டத்தைக் கண்டறிகிறீர்கள் மற்றும் பலவற்றைச் செய்கிறீர்கள் ஆனால் இங்கே செல்லும் மின்னோட்டம் பூஜ்ஜியம் என்பது மிகவும் வெளிப்படையானது எனவே இந்த இரண்டு டெர்மினல்களுக்கு இடையில் நீங்கள் எந்த சோதனை மின்னழுத்தத்தைப் பயன்படுத்தினாலும் மின்னோட்டம் பூஜ்ஜியமாக இருக்கும் எனவே உள்ளீடு எதிர்ப்பானது ITEST ஆல் VTEST ஆகும் நான் VTESTஐப் பயன்படுத்தினால் நான் அதை இங்கே பயன்படுத்தியிருக்கலாம் நான் அதை அங்கே விண்ணப்பித்திருக்கலாம் VTESTITEST என்பது எல்லையற்றது எனவே இந்த இடவியல் குறைந்தபட்சம் MOS டிரான்சிஸ்டருக்குச் சமமான சிறிய சிக்னல் மூலம் நாம் வரைந்த விதம் உள்ளீட்டு எதிர்ப்பின் சிறந்த மதிப்பை உங்களுக்கு வழங்குகிறது சிறந்த மதிப்பு எல்லையற்றதாக இருந்திருக்க வேண்டும் அது உண்மையில் எல்லையற்றது அது எந்த மின்னோட்டத்தையும் இழுக்கவில்லை இது மிகவும் நன்றாக இருக்கிறது ஏன் என்றால் இந்த மின்னழுத்த மூலங்கள் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் உள்ளீட்டை இயக்கும் ரூ மிகப் பெரியதாக இருக்கலாம் ஆனால் இந்த vi அனைத்தும் உள்ளீட்டு முனையத்தில் சர்க்யூட்டின் கேட் டெர்மினலில் தோன்றும் இப்போது அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் கணக்கிடுவதற்கான அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் பற்றி என்ன உங்களிடம் உள்ள உள்ளீடு மூலத்தை பூஜ்ஜியத்திற்கு சமம் உங்களிடம் ரூ உள்ளது மேலும் இந்த இரண்டு டெர்மினல்களுக்கு இடையில் நீங்கள் சுமை எதிர்ப்பை இணைக்கிறீர்கள் எனவே இந்த இரண்டு டெர்மினல்களுக்கு இடையே உள்ள எதிர்ப்பை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் வடிகால் நிச்சயமாக அடித்தளமாக உள்ளது எனவே முந்தைய எச்சரிக்கையை மீண்டும் சொல்கிறேன் மூல மின்னழுத்தங்கள் மற்றும் நீங்கள் மேற்கொள்ளும் இந்தக் கணக்கீடுகள் என்ன என்பதில் கவனமாக இருங்கள் எனவே நான் இங்கே VTEST ஐப் பயன்படுத்துகிறேன் மேலும் தற்போதைய பாயும் ITEST மற்றும் VTESTITEST எனக்கு வெளியீட்டு எதிர்ப்பைக் கொடுக்கும் நான் எப்படி கணக்கீடு செய்வது முதலில் கேட் மின்னழுத்தம் என்றால் என்ன கேட் மின்னோட்டம் பாயவில்லை அதனால் ரூ வழியாக மின்னோட்டம் இல்லை எனவே கேட் மூல மின்னழுத்தம் தரையைப் பொறுத்தவரை பூஜ்ஜிய வோல்ட்டில் உள்ளது இப்போது மூலத்தில் உள்ள மின்னழுத்தம் என்ன அது VTEST க்கு சமம் ஏனெனில் VTEST மூலத்திற்கும் நிலத்திற்கும் இடையில் இணைக்கப்பட்டுள்ளது எனவே MOS டிரான்சிஸ்டரின் கேட் சோர்ஸ் வோல்டேஜ் vgs என்றால் என்ன vgs VTEST 0 VTEST MOS டிரான்சிஸ்டருக்குள் இருக்கும் இந்த தற்போதைய மூலமானது gmvgs ஆகும் இது gmVTEST க்கு சமம் உண்மையில் g m V TEST இன் மின்னோட்டம் மேல்நோக்கிப் பாய்கிறது என்று அர்த்தம் மைனஸ் g m V TEST கீழ்நோக்கி பாய்கிறது gmVTEST மேல்நோக்கி பாய்கிறது அது சரியாக ITESTக்கு சமம் ITEST என்பது VTESTITEST எனவே இந்த மின்சுற்றின் வெளியீட்டு எதிர்ப்பானது 1gm ஆகும் அது பூஜ்ஜியம் அல்ல வெளியீட்டு எதிர்ப்பானது பூஜ்ஜியத்திற்கு சமமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம் இப்போது நாம் பெறுவது 1 கிராம் இப்போது மின்னழுத்தம் கட்டுப்படுத்தப்பட்ட மின்னழுத்த மூலத்தில் வெளியீட்டு எதிர்ப்பு சிறியதாக இருக்க வேண்டும் என்று சொன்னோம் இப்போது சுமை எதிர்ப்புடன் ஒப்பிடும்போது சிறியது அல்லது பெரியது என்ன எனவே வெளியீட்டு எதிர்ப்பு லோட் எதிர்ப்பை விட மிக சிறியதாக இருக்க வேண்டும் நம் விஷயத்தில் ஒரு g m க்கு மேல் அதாவது வெளியீட்டு எதிர்ப்பானது RL ஐ விட சிறியதாக இருக்க வேண்டும் என்பதற்கு என்ன அர்த்தம் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் gmRL 1 அல்லது gm GL சர்க்யூட்டின் ஆதாயத்தை நாம் பெற வேண்டிய அதே நிலை இதுவாகும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் vovi ஒன்றுக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும் எனவே நீங்கள் தானாகவே இதைத் திருப்திப்படுத்துவீர்கள் எனவே இந்த சர்கியூட் ஒரு நல்ல மின்னழுத்தம் கட்டுப்படுத்தப்பட்ட மின்னழுத்த ஆதாரமாக செயல்படுகிறது இது ஒரு ஆதாயத்தைக் கொண்டுள்ளது அதாவது gmRL1gmRL 1 என்றால் gmRL 1 மேலும் Rin இன்பினிட்டி மற்றும் Rout 1gm இந்த நிபந்தனையை நீங்கள் பூர்த்தி செய்தால் அது RL ஐ விட மிகச் சிறியதாக இருக்கும் எனவே நமக்குக் கிடைத்திருப்பது சாத்தியமான மின்னழுத்தக் கட்டுப்படுத்தப்பட்ட மின்னழுத்த ஆதாரமாகும் இப்போது இந்த குறிப்பிட்ட சர்க்யூட்டில் எங்களிடம் உள்ளீடு உள்ளது இது வாயிலில் பயன்படுத்தப்படுகிறது இது கேட் மற்றும் கிரௌண்டுக்கு இடையில் பயன்படுத்தப்படுகிறது எங்களிடம் MOS டிரான்சிஸ்டர் உள்ளது வடிகால் தரையில் இணைக்கப்பட்டுள்ளது மேலும் சுமை மூல முனையத்திற்கும் தரைக்கும் இடையில் இணைக்கப்பட்டுள்ளது எனவே நீங்கள் கவனித்தால் உள்ளீடு கேட் மற்றும் கிரவுண்டுக்கு இடையில் இணைக்கப்பட்டுள்ளது மேலும் அதை கேட் மற்றும் வடிகால் என்றும் நீங்கள் நினைக்கலாம் இதேபோல் வெளியீடு மூலத்திற்கும் தரைக்கும் இடையில் அல்லது வேறுவிதமாகக் கூறினால் மூலத்திற்கும் வடிகால்க்கும் இடையில் எடுக்கப்படுகிறது பொதுவான மூல பெருக்கியில் உள்ளீடு கேட் மற்றும் சோர்ஸ் இடையே பயன்படுத்தப்பட்டது மற்றும் வெளியீடு வடிகால் மற்றும் மூல இடையே பயன்படுத்தப்பட்டது உள்ளீடு மற்றும் வெளியீட்டிற்கு மூலமானது பொதுவானது அதனால்தான் இது பொதுவான மூல பெருக்கி என்று அழைக்கப்படுகிறது இந்த வழக்கில் வடிகால் உள்ளீடு மற்றும் வெளியீட்டிற்கு பொதுவானது எனவே இந்த குறிப்பிட்ட இடவியல் மின்னழுத்தம் கட்டுப்படுத்தப்பட்ட மின்னழுத்த மூலமான ஆதாயமானது பொதுவான வடிகால் பெருக்கி என்றும் அழைக்கப்படுகிறது இப்போது அதற்கு மற்றொரு பெயர் உள்ளது இது மூல முனையத்தில் உள்ள மின்னழுத்தத்திற்கு சமமான வெளியீட்டு மின்னழுத்தம் தோராயமாக உள்ளீட்டு மின்னழுத்தத்திற்கு சமமாக இருக்கும் என்பதை நாங்கள் அறிவோம் இது கேட் முனையத்தில் உள்ள மின்னழுத்தமாகும் அடிப்படையில் மூல மின்னழுத்தம் கேட் மின்னழுத்தத்தைப் பின்பற்றுகிறது எனவே இந்த காரணத்திற்காக இது உண்மையில் பொதுவான வடிகால் பெருக்கி என்றும் அழைக்கப்படுகிறது இதன் பொருள் மூல மின்னழுத்தம் கேட் மின்னழுத்தத்தைப் பின்பற்றுகிறது எனவே நீங்கள் இலக்கியத்தைப் பார்த்தால் மூலப் பின்தொடர்பவர் என்ற சொற்களை நீங்கள் அடிக்கடிப் பார்ப்பீர்கள் எனவே இது பொதுவான வடிகால் பெருக்கி அல்லது மின்னழுத்தக் கட்டுப்படுத்தப்பட்ட மின்னழுத்த மூலத்தைப் பெறுவதைக் குறிக்கிறது இதனால் சிறிய சமிக்ஞை படம் மற்றும் பகுப்பாய்வு முடிந்தது மின்னழுத்தம் கட்டுப்படுத்தப்பட்ட மின்னழுத்த ஆதாரம் ஒன்று அல்லது பொதுவான வடிகால் பெருக்கி அல்லது பொதுவான வடிகால் பெருக்கி நீங்கள் எதைப் பற்றி நினைத்தாலும் இப்போது நாம் அடுத்து என்ன செய்வோம் இதற்கு பொருத்தமான ஒரு சார்பு ஏற்பாட்டைக் கண்டுபிடித்து சர்கியூட்களை முடிக்க வேண்டும் ஏனென்றால் இதுவரை நம்மிடம் இருப்பது அதிகரிப்பு படம் மட்டுமே சரியானது என உணர முடியாது MOS டிரான்சிஸ்டரின் இயக்கப் புள்ளி அமைக்கப்பட வேண்டும் அந்த இயக்கப் புள்ளியில் அதிகரிக்கும் படம் இப்படி இருக்க வேண்டும்